வணக்கம் நானோ தொழில்நுட்பம் குறித்த ஃபெய்ன்மேனின் டாக் பற்றி இன்று இந்த வகுப்பில் கலந்துரையாடுவோம் குறிப்பிட்டுள்ளபடி இது நானோ தொழில்நுட்பத்தைப் பற்றிய முதல் கலந்துரையாடல் என பலராலும் கருதப்படுகிறது மேலும் இதில் அதனைப் பற்றிய கருத்துக்கள் கோட்பாடுகள் அதை கையாளும் போது வரும் பல்வேறு சிக்கல்கள் மற்றும் அதன் ஆற்றல்கள் பற்றி பார்ப்போம் உண்மையில் அவர் தனது பேச்சில் கூட நானோ தொழில்நுட்பம் என்ற வார்த்தையை அவசியம் இல்லாமல் பயன்படுத்துவதில்லை மேலும் அவர் நாம் கவனித்து கருத்தில் கொள்ளக்கூடிய இந்த துறையில் உள்ள ஆற்றல்களைப் பற்றி சின்ன விஷயங்களை கொண்டு நம்மை கவரும் வகையில் விளக்குகிறார் குறிப்பாக இந்த தலைப்பில் உள்ள பல்வேறு சாத்தியகூறுகளை முன்னோக்கிப் பார்க்கும் அவருடைய திறன் மற்றும் அனேக தகவல்கள் இந்த டாக்கின் மூலம் கிடைக்கிறது மேலும் அந்த நேரத்தில் உள்ள விஷயங்களிருந்து வித்தியாசமாக சிந்திக்கும் அவருடைய திறனும் விளக்கப்படுகிறது ஆய்வறிக்கைளைப் படிப்பதே அறிவியலில் தொடக்க புள்ளிகளாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மற்றவர் செய்த காரியங்களிலிருந்து நாம் எவ்வாறு வித்தியாசமாக செய்யலாம் என்பது போன்றவைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நம்மில் பலர் ஏற்கனவே அறியப்பட்ட துறையில் இருக்கும் கட்டமைப்பின் அடிப்படையில் முன்னேற்றம் காண முனைகிறோம் எனவே நம்மிடம் சில கட்டமைப்புகள் உள்ளன அந்த கட்டமைப்பிற்குள் நாம் சில முன்னேற்றங்களைப் காண முனைகிறோம் எனவே பெரும்பாலும் ஏற்கனவே இருக்கும் கட்டமைப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வேறொரு கட்டமைப்பைப் பார்ப்பது எளிதானதல்ல எனவே அந்த நேரத்தில் அநேகர் மேக்ரோஸ்கேல் அளவில் சிந்தித்த விசயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் சிந்திக்காத இந்த துறைப் பற்றி சிந்தித்து அதன் சாத்தியம் பற்றி அவரது பேச்சில் விவரிக்கிறார் சிந்தனை என்பது ஆங்கிலத்தில் சொல்வது போல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்தக்க வேண்டும் வேறுபட்ட சிந்தனைக்கு இது ஒரு வகையான உதாரணம் எல்லோரும் ஏற்கனவே இருக்கும் ஒருவிதமான மேக்ரோஸ்கோபிக் விஷயங்களையும் அதை மேம்படுத்துவதற்கான வழிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கையில் இவர் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றைப் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் ஏற்கனவே டேட்டா பற்றிய அவருடைய கருத்துக்கள் பற்றிப் பார்த்தோம் டேட்டாவை மிகச் சிறிய அளவில் கையாளக்கூடிய விதம் மற்றும் சிறிய ஸ்பேஸ்களில் மிகப்பெரிய அளவிலான தகவல்களை எவ்வாறு வைப்பது என்று பார்த்தோம் மேலும் கணினிகளில் இந்த டேட்டா எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அதில் உள்ள சிக்கல்கள் பொதுவாக அந்த நேரத்தில் கணினிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் அந்த சிக்கல்களை மிகவும் சிறிய கணினிகளைப் பார்ப்பதன் மூலம் எவ்வாறு சமாளிக்க முடியும் என்று பார்த்தோம் டேட்டா மினியேட்டரைசேஷன் மற்றும் கணினிகளின் மினியேட்டரைசேஷன் ஆகிய இரண்டும் இப்போது நடைமுறையில் யதார்த்தங்களாயின இன்று நம்மில் பெரும்பாலோர் ஒரு மடிக்கணினியை நம்முடன் எடுத்துச் செல்கிறோம் அது காலப்போக்கில் மாறக்கூடும் ஆனால் நம்மில் பெரும்பாலோர் ஒரு மடிக்கணினியை எடுத்துச் செல்கிறோம் இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது மேலும் பெரிய அளவிலான டேட்டாவை நம்முடன் எடுத்துச் செல்கிறோம் இவை இரண்டும் 1950 மற்றும் 1960 ல் நமக்கு முற்றிலும் அன்னியமாக இருந்தன மற்றும் அந்த நேரத்தில் சிறந்த கணினிகள் குறைந்தபட்சம் ஒரு அறை அல்லது ஒரு கட்டிட அளவில் பயன்படுத்தப்பட்டது எனவே நாம் மிகப் பெரிய மாற்றத்தைக் கண்டிருக்கிறோம் மேலும் பல துறைகளில் அவர் கூறியுள்ள பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன இன்றைய வகுப்பில் அவர் விவாதித்த குறிப்பாகப் ஸ்மால் ஸ்கேல் உருவாக்கப்படும் பொருட்களின் தாக்கங்கள் ஸ்ட்ரஸ் அன்ஐசோட்ரோபி பற்றிப் பார்க்கயிருக்கிறோம் அன்ஐசோட்ரோபியினால் மெட்டீரியல்களில் ஏற்படும் வியக்கதகு மாற்றங்கள் மேலும் பண்புகளின் ஒப்பீடு மதிப்புகள் அளவு மாற்றத்தினால் பண்புகளின் ஒப்பீடு மதிப்பு அதின் தாக்கங்களை அறிவது மிகவும் முக்கியமானதாகும் மேலும் ஸ்மால் ஸ்கேல் அளவில் உற்பத்தி செய்தல் மற்றும் பொருட்களை கையாளுதல் குறித்தும் அதின் அக்யுரசி குறித்தும் பார்க்கவுள்ளோம் இவை அனைத்தும் வெவ்வேறு நிலைகளில் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தக்கூடிய சுவாரஸ்யமான காரியங்களாகும் எனவே இந்த தலைப்புகளை நாம் விவாதிக்கும் போது இந்த பண்புகளை ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தி அதன் சிறப்பு அம்சங்கள் சிலவற்றை நாம் கருத்தில் கொள்வது அவசியமாகும் எடுத்துக்காட்டாக ப்ரிசிஷன் மற்றும் அக்யுரசி ஆகிய இரண்டின் அம்சங்களை நாம் பார்ப்போம் ஆகவே அவர் தனது பேச்சில் மிக நேர்த்தியாக நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம்மிடம் ஒரு சிலிண்டர் மற்றும் பிஸ்டன் இருக்கும்பட்சத்தில் அந்த பிஸ்டனை சிலிண்டருக்குள் செலுத்துகிறோம் அதன் இடையிலான இடைவெளி 0 001 மில்லிமீட்டர் அந்த இடைவெளி 0 001 மில்லிமீட்டர் என்று எடுத்துக்கொள்வோம் அது 1 மைக்ரோமீட்டர் எனவே இந்த அளவிட்டினால் அதன் அக்யுரசியை கணக்கிடுகிறோம் மேலும் பிஸ்டன் 10 சென்டிமீட்டர் எனவும் சிலிண்டரின் வால் பகுதி 10 சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம் நாம் 10 சென்டிமீட்டரில் இரண்டு பகுதியைப் பார்க்கிறோம் அல்லது அவற்றுக்கிடையேயான இடைவெளி 0 001 மில்லிமீட்டராக உள்ளது எனவே ஒரு மேக்ரோஸ்கோபிக் அளவில் இது போன்ற ஒரு பொருளை நாம் எளிதாக பார்க்க முடியும் இப்போது நாம் அதே பொருளை மிகச் சிறிய அளவில் பார்க்க முயல்வோமென்றால் அந்த அளவிலான அக்யுரசி போதுமானதாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சிறிய அளவில் பார்த்தால் இவை 0 1 மிமீ அளவில் இருக்கும் அந்த பொருள் 1000 மிமீ இருக்கும் எனவே இந்த பொருள் 100 மிமீ மற்றும் இடைவெளி 0 001 மிமீ அளவில் இருக்கும் எனவே நாம் 5 ஆர்டர் ஆஃப் மேக்னெட்டியூட் அளவை பார்க்கிறோம் அதாவது இடைவெளி மற்றும் பொருளின் இடையில் 5 ஆர்டர் ஆஃப் மேக்னெட்டியூட் அளவில் வேறுபாடுகள் உள்ளன மறுபுறம் நம்மிடம் 0 1 மிமீ அளவில் பொருள்கள் இருந்தால் அதில் 0 001 இடைவெளி விடுகிறோம் நாம் அடிப்படையில் 0 1 முதல் 0 001 வரை வித்தியாசத்தைக் காண்கிறோம் இதில் நாம் 2 ஆர்டர் ஆஃப் மேக்னெட்டியூட் அளவை பார்க்கிறோம் எனவே இரண்டு பொருள்களுக்கு இடையிலான இடைவெளியில் உள்ள வேறுபாடு 2 ஆர்டர்கள் ஆஃப் மேக்னெட்டியூட் மட்டுமே நாம் ஒரு குறிப்பிட்ட வகையில் 0 001 மிமீ அக்யுரசியுடன் மேக்ரோஸ்கோபிக் அளவில் ஏதாவது செய்கிறோம் என்று எடுத்துக் கொள்வோம் ஒரு நீண்ட பிஸ்டன் மற்றும் சிலிண்டர் மேலும் கீழும் சீராக தள்ளாடாத வ்கையில் நகர்வதை போன்று எடுத்துக் கொள்வோம் எனவே நாம் இப்போது 10 சென்டிமீட்டரிலிருந்து 0 1 மி மீ வரை செல்கிறோம் நாம் அனைத்தையும் 1000 பேஃட்டர் அளவில் குறைக்கிறோம் எனவே காம்போனண்ட்களின் அளவு 1000 பேஃட்டர் அளவில் குறைக்கிறது இப்போது பிஸ்டன் மற்றும் சிலிண்டருக்கான இடைவெளி 0 001 மிமீ அக்யுரசி அளவில் இருந்தால் அதிக தள்ளாட்டம் இருப்பதை காணலாம் பொருள்களின் அளவு ஒப்பீட்டு வகையில் அவை அதிக தள்ளாட்டங்களைக் கொண்டிருக்கும் மேலும் இதை நாம் தொடர்ந்தால் எல்லாவற்றையும் மேலும் சிறிதாக மாற்றி அதே இடைவெளியை கொண்டிருப்பது பொருளின் அளவு 0 001 மிமீ மற்றும் இடைவெளி 0 001 மிமீ இருப்பதை போன்றதாகும் இது 10 சென்டிமீட்டர் அளவு சிலிண்டர் சுவர் 10 சென்டிமீட்டர் பிஸ்டன் மற்றும் அவற்றுக்கு இடையேயான இடைவெளி 10 சென்டிமீட்டர் என இருப்பதைப் போன்றதாகும் சிலிண்டரின் அளவோடு ஒப்பிடும்போது இடைவெளி மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் எனவே நாம் பொருட்களின் அளவைக் குறைக்கிறோம் அதன் அக்யுரசியை மேம்படுத்தவில்லை நாம் அக்யுரசியை மேம்படுத்தவதில் கவனம் செலுத்த தவறினால் பாகங்கள் தள்ளாடும் சூழ்நிலை ஏற்படும் இது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று அதை நாம் மேற்கொள்ள முடியாது என்று அர்த்தமல்ல ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே ஒரு பொருளை நாம் சிறிய அளவில் வடிவமைக்கும்போது இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர் இந்த உரையை வழங்கிய நேரத்தில் இந்த தொழில்நுட்பங்கள் பல உருவாக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதன்பிறகு அவர் கொடுக்கும் பல எடுத்துக்காட்டுகள் நாம் தொடர்புபடுத்தக்கூடிய இயந்திர பொருள்களை சார்ந்தவை இப்படிதான் அவர் தன்னுடைய உரையை முன்வைத்து பலவிதமான எடுத்துக்காட்டுகளை வழங்கியுள்ளார் அதில் சில எடுத்துக்காட்டுகள் இயந்திர சார்ந்தவைகளாக இருக்கின்றன எனவே நாம் அதை விரிவாக பார்த்தோமானால் அதன் ப்ரிசிஷன் மீது கவனம் செலுத்த வேண்டும் எனக் கூறுகிறார் இதேபோல் நாம் மிகச் சிறியதான பொருட்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் பல சிக்கலை காண முடியும் எனவே இவைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நாம் ஒரு சிறிய இயந்திரத்தை உருவாக்குகிறோம் என்றால் அதை 100000 அளவில் குறைக்கிறோம் என வைத்துக் கொள்ளுவோம் நாம் மீண்டும் சிலிண்டர் சுவரையும் பிஸ்டனையும் எடுத்துக் கொள்வோம் அந்த சுவர் மற்றும் பிஸ்டனை இப்போது இங்கே பார்க்கிறோம் மேக்ரோஸ்கோபிக் அளவில் இது ஒரு நல்ல மென்மையான வளைந்த சுவர் இது சிலிண்டரின் சுவராக இருந்தால் இதன் மீதே சிலிண்டர் உருவாகிறது அந்த சிலிண்டரின் குறுக்குவெட்டு பகுதி ஒரு வட்டமாக இருப்பின் அது ட்யுபுலார் அமைப்பில் இருக்கும் இது அந்த சுவரின் ஒரு பகுதியாகும் நாம் அந்தச் சுவரைப் பார்த்தால் நல்ல மென்மையான வளைவைக் காண முடியும் அதன் உள்ளே பிஸ்டனிலும் நல்ல மென்மையான வளைவாக காணலாம் இப்போது நாம் அதே செயலை நானோ அளவில் செய்வோம் அதாவது நானோ தொழில்நுட்பத்துடன் சிறிய அளவில் ஒரு பிஸ்டன் மற்றும் ஒரு சிலிண்டரை எடுத்துக் கொண்டால் அந்த பிஸ்டனின் மேற்பரப்பில் இனி மில்லியன் கணக்கான அணுக்கள் அல்லது பில்லியன் அணுக்கள் அல்லாமல் பல தனிப்பட்ட அணுக்களையே காண முடியும் எனவே அணுக்களைப் பற்றி நாம் வெவ்வேறு வழிகளில் சிந்திக்கலாம் அவைகளை கோள வடிவில் எடுத்துக் கொள்வது ஒரு அடிப்படை வழி நாம் அவற்றைப் பற்றி இந்த வகையில் சிந்திக்கலாம் எனவே இப்போது நாம் ஒரு பிஸ்டனின் சுவரை அல்லது ஒரு சிலிண்டரின் சுவரை உருவாக்கும் போது இதுபோன்ற வளைவின் அடிப்படையில் உருவாக்குகிறோம் சுவரானது இது போன்ற தொடர் கோளங்களைக் கொண்டிருக்கும் எனவே நாம் தொடர் கோளங்களால் மென்மையான மேற்பரப்பைப் பார்க்கிறோம் ஆனால் இங்கே மென்மையான மேற்பரப்பு இல்லை இப்போது நம்மிடம் உள்ள மேற்பரப்பு இதுதான் இதேபோல் உள்ளிருக்கும் பிஸ்டன் கூட இப்படிதான் இருக்கும் எனவே பிஸ்டனின் ஒரு பகுதியை வரைந்தால் இப்படி தான் இருக்கும் அது சிலிண்டரின் உள்ளே ஸிலைடிங் ஆகும் இந்த பிஸ்டனும் அணுக்களைக் கொண்டிருக்கும் எனவே பிஸ்டனுக்கு அணுக்கள் இந்த வகையான வடிவில் இருக்கும் எனவே நம்மிடம் மிக முக்கியமாக பிஸ்டனின் மேற்பரப்பில் அனேக அணுக்கள் உள்ளன பிஸ்டனின் மேற்பரப்பும் அப்படித்தான் இருக்கும் இங்கே முன்பு பார்த்தது போல மென்மையான இரண்டு மேற்பரப்புகளை காண முடியாது எனவே இது நாம் நானோ அளவிற்குச் செல்லும்போது கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் இரு பொருட்களும் இப்போது ஒன்றோடொன்று வேறுபடுகிறது என்று பார்க்கிறோம் எனவே இது அளவு சார்ந்து நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் கடந்த வகுப்பில் அளவுகள் சார்ந்த மற்ற விஷயங்களை குறித்து விவாதித்தோம் இது ஸ்ட்ரஸ் பற்றியது இந்த விஷயத்தில் இனி பிரச்சினையாக இருக்காது கடந்த வகுப்பில் நாம் இதை விரிவாக பார்த்தோம் ஒரு பெரிய யானையிலிருந்து ஒரு சிறிய யானையாக விகிதாச்சாரத்தில் மாற்றும் போது பெரிய யானையின் எலும்புகள் எதிர்கொள்ளும் ஸ்ட்ரஸ் விட சிறிய யானையின் எலும்புகள் எதிர்கொள்ளும் ஸ்ட்ரஸ் மிகக் குறைவு அளவு அதிகரிக்கும் போது கனசதுரத்தின் அளவும் அதன் கன அளவும் அதிகரிக்கிறது அதேசமயம் பரப்பளவின் அளவு ஸ்கொயர் ஆக அதிகரிக்கிறது எனவே சிறியதிலிருந்து பெரியதற்கு செல்லும்போது எடை வேகமாக உயரும் எடையை வைத்திருக்கும் பகுதி மெதுவாக உயரும்போது அந்த பகுதியில் ஸ்டரஸ் அதிகரிக்கும் எதிர் திசையில் நமக்கு சாதகமானதாக இருக்கிறது ஏனென்றால் நாம் பெரியதிலிருந்து சிறியதற்கு செல்லும்போது எடை வேகமாக குறைகிறது ஆனால் அந்த பகுதி ஒப்பீட்டளவில் மெதுவாக குறைந்து வருகிறது அதன் நீளத்தின் மதிப்பு ஸ்கொயர் அளவில் குறைத்து வருகிறது ஆகையால் இந்த விஷயத்தில் ஸ்டரஸ் குறைவாக இருக்கும் ஒப்பிடும்போது குறைந்த ஸ்டரஸ் இங்கு காணப்படும் எனவே ஸ்டரஸைப் பொறுத்தவரை நாம் சாதகமான திசையில் செல்கிறோம் நாம் மிகச் சிறிய அளவுகளுக்குச் செல்லும்போது வரும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் ஐசோட்ரோபி அல்லது அன்ஐசோட்ரோபி எனவே இப்போது நாம் ஒரு ஹாட்வர் கடைக்குச் சென்று சில மெட்டல் ஷீட்டை வாங்குகிறோம் நாம் உண்மையில் ஒரு ஹாட்வர் கடைக்குச் சென்றால் நம் வீட்டிற்கு ஏதேனும் ஒரு பயன்பாட்டிற்காக பொதுவாக சில ஸ்டேய்ன்லஸ் ஸ்டீல் ஷீட் அல்லது வேறு சில ஷீட்டை வாங்குவோம் நாம் ஷீட்டை வாங்கினால் அல்லது நாம் ஒரு பாத்திரத்தை வாங்க பாத்திரக் கடைக்கு சென்றால் நாம் உண்மையில் அதை வெளிச்சத்தில் பார்த்தால் அதில் நிறைய திட்டுக்களைக் காண்போம் திட்டுகள் இல்லாவிட்டாலும் கூட இதில் துரு அல்லது வேறு சில திட்டுகளைக் காணமுடியும் நாம் அதை வெளிச்சத்தில் கவனமாகப் பார்த்தால் அது ஒரு நல்ல பாத்திரம் நன்றாக பாலிஷ் செய்யப்பட்டிருக்கும் இருப்பினும் நிறைய திட்டுகளைப் பார்க்கக் கூடும் அந்த திட்டுகள் உண்மையில் கிரைன்களாகும் பொதுவாக நாம் அவற்றை ஷீட்களில் தெளிவாகக் காண முடியும் ஏனெனில் இது பல்வேறு திசைகளில் ரோல் செய்யப்பட்டு தட்டையாக்கப்பட்டது எனவே கிரைன்கள் பெரிதாக இருக்கும் நாம் ஒரு ஷீட்டை வாங்கும்போது பொதுவாக என்ன நடக்கும் அதில் வெவ்வேறு திசைகளில் கிரைன்கள் இடம் பெற்றிருக்கும் ஒரு கிரைன்க்குள் தொடர்ச்சியான அணு அமைப்புகள் சரியான வரிசையில் இருப்பதைக் காண இயலும் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த அமைப்புகள் சரியான வரிசையில் இருப்பதன் காரணமாக அணுக்கள் சில நேரங்களில் மிக நெருக்கமாகவும் மற்றும் குறைந்த இடைவெளியிலும் இந்த திசையில் இருக்கும் எனவே அணுக்கள் இங்கு மிக நெருக்கமான இடைவெளியில் இருக்கக்கூடும் அதேசமயம் இந்த திசையில் அதின் நெருக்கம் குறைவாக இருக்கும் இது ஒரு அம்சமாகும் இடைவெளி என்பது மெட்டீரியல்களில் இருக்கும் பான்டிங் வகையை குறிக்கிறது வேறு வகையில் குறிப்பிட்டால் பல மெட்டீரியல்களில் பான்டிங் திசைக்கேற்ப மாறுபடும் எனவே பான்டிங் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது x திசையில் ஒன்றாகவும் y திசையில் ஒன்றாகவும் மற்றும் z திசையில் ஒன்றாகவும் அல்லது இரண்டு வகை x திசை y திசை மற்றும் z திசையில் ஒவ்வொன்றும் இருக்கலாம் நாம் அதனை மூலைவிட்டத்திசையில் பார்த்தால் வேறுபட்டிருக்கும் எனவே அணுக்களுக்கு இடையிலான நிலை வேறுபட்டது பொதுவாக வழக்கமான அமர்ஃப்பஸ் சாலிட்டை வேறொரு ஒரு சாலிட்டை காண முடியாது நாம் சில க்ரிஸ்டலைன் சாலிட்டை பார்த்தால் அதில் க்ரிஸ்டலைன் வரிசையைக் காண முடியும் அதாவது குறிப்பிட்ட திசைகளில் இடைவெளி பொதுவாக வேறுபடும் இதனால் அதன் பான்டிங் மற்றும் அதன் பண்புகள் வேறுபட்டிருக்கும் ஆகவே ஏதேனும் ஒரு சிங்கிள் கிரிஸ்டலை எடுத்துக் கொண்டால் நாம் அந்த கிரிஸ்டலை முன்னிருந்து பின் வரை அதன் பண்பை அளவீடு செய்து பார்த்தால் அதற்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கலாம் முன்னால் இருந்து பின்னால் அளக்கும் மதிப்பு நாம் மேலிருந்து கீழாகவோ அல்லது வலமிருந்து இடமாகவோ அளந்தால் மாறுபடும் எனவே சிங்கிள் கிரிஸ்டலில் அவ்வாறு செய்து எந்த வகையான அணுக்கள் உள்ளன எந்த வகையான பான்டிங்கள் உள்ளன என்பதை கண்டறியலாம் மேலும் அதன் பண்புகள் வேறுபட்டிருப்பதைக் கண்டறியலாம் இருப்பினும் நாம் ஒரு ஹாட்வர் கடையில் இருந்து மேக்ரோஸ்கோபிக் பொருள் ஒன்றை வாங்கி அதை நம் வீட்டிற்கு கொண்டு வந்து அளவீடுகளைச் செய்தால் பொதுவாக நாம் இந்த மெட்டல் பகுதியை எடுத்துக்கொள்வோம் பின்னர் அதன் மின் கடத்துத்திறனை மேலிருந்து கீழாக முன் இருந்து பின் மற்றும் வலமிருந்து இடமாக அளவிடுகிறோம் பொதுவாக அதன் மதிப்பு ஒன்று தான் கிடைக்கும் அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் மேலிருந்து கீழாகச் செல்லும்போது நம்மிடம் ஒரு சிங்கிள் கிரிஸ்டல் கூட இல்லை உண்மையில் ஸ்லைடில் நாம் காணும் ஒரு பாலிகிரிஸ்டலின் சாம்பில் நம்மிடம் உள்ளது மற்றும் பல கிரிஸ்டல் மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் இடையில் உள்ளன ஒவ்வொரு கிரிஸ்டலும் ரேண்டமாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் ஆகையால் நாம் மேலிருந்து கீழாக அளவிடும் பண்பின் மதிப்பானது அனைத்து சிங்கிள் கிரிஸ்டலின் சராசரி மதிப்பாகும் இதுவே இடமிருந்து வலமாக மற்றும் முன்னிருந்து பின்னாக நாம் அளவிட மற்றும் பதிவு செய்ய விரும்பும் மதிப்பாகும் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நாம் வெவ்வேறு திசைகளில் காட்டப்பட்ட கிரைன்களின் சராசரி மதிப்பைக் காண்கிறோம் வெவ்வேறு அளவிலான கிரைன்கள் சற்றே ஒத்த அளவிலான கிரைன்களாக இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் வெவ்வேறு திசைகளில் உள்ளன அதனால்தான் அது சராசரி மதிப்பாகிறது சராசரி மதிப்பை நாம் தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான் மேலும் நாம் மெட்டீரியலை மிஷினிங் செய்யும் போது நாம் மெட்டீரியலை நிலையைப் பற்றி நாம் கவலைப்படத் தேவையில்லை நமக்கு தேவையான வடிவம் கிடைக்கும் வரை நாம் மெட்டீரியலை வைத்திருக்கலாம் ஏனெனில் பொதுவாக நாம் விரும்பும் இடத்திலும் பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும் மறுபுறம் மிக மிக சிறியதாக ஒரு சாம்பிள் செல்ல செல்ல மிஷினிங் செய்ய மிக சிறிதான அளவாக இருக்கலாம் இது இந்த கிரைன்களுக்குள் அடங்கும் நாம் ஒரு சிலிண்டரை மிஷினிங் செய்யும் போது அதன் டாப் வியூ இப்படி இருக்கும் நாம் இப்போது இந்த கிரைன்களுக்குள் இருக்கும் ஒரு சிலிண்டரை மிஷினிங் செய்கிறோம் இது இனி பாலிகிரிஸ்டலின் சாம்பிள் கிடையாது இது ஒரு சிங்கிள் கிரிஸ்டலாகும் இந்த திசையில் இரண்டிற்கும் அதன் பண்பில் வியத்தகு வேறுபாடு உள்ளது எனவே நமக்கு ஒரு பெரிய சாம்பிளின் சராசரி பண்பே ஆகும் அதே பண்பு ஒரு சிறிய சாம்பிளிற்கு கிடைக்கும் என சொல்ல முடியாது திடீரென்று ஒரு பெரிய சாம்பிளில் இந்த பண்புகள் அனைத்தும் எந்த திசையில் பார்த்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும் மேலே இருந்து கீழ் பார்த்தாலும் இந்த பண்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த சாம்பிளைப் பார்த்தோமானால் அதன் மதிப்புகள் அதுபோல் இல்லை அதன் பண்புகள் மற்ற திசையுடன் ஒப்பிடும்போது ஒரு திசையில் மூன்று மடங்கு வலுவாக இருக்கலாம் இது முற்றிலுமாக நாம் தயாரிக்க முயற்சிக்கும் எந்திரங்களை அல்லது பொருட்களை முற்றிலும் தொந்தரவு செய்யலாம் இது ஒரு சிலிண்டராக இருக்கலாம் அதில் ஏதாவது லோட் செய்யப்படலாம் நாம் சராசரி ஸ்ட்ரென்த்தை அந்த மெட்டீரியலுக்கு எடுத்துக்கொள்வோம் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட திசையில் அது வலுவற்று இருப்பதை காணமுடிகிறது அதேசமயம் நாம் அதை மேக்ரோஸ்கோபிக் அளவில் செய்தபோது அதைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அது ஒரு சிலிண்டராக இருப்பின் எந்த திசையில் வேண்டுமானாலும் உருட்டி அதை லோட் செய்து கொள்ளலாம் நாம் ஒரு ரிங் போன்ற ஒன்றை செய்யும் பொழுது அதை இந்த வழியில் சரியாக பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் இப்போது சிறிய பொருளைக் கொண்டு அதை லோட் செய்ய முடியாது ஒரு திசையில் லோட் செய்யும் போது உடையக்கூடியதும் மற்றொரு திசையில் லோட் செய்யும் போது வலுவாகவும் இருக்கும் எனவே நாம் ஒரு சிறிய அளவிற்குச் செல்லும்போது இதை மனதில் கொள்ள வேண்டும் இது கிரைன் அமைப்பு மற்றும் ஹொமொஜினிட்டி சார்ந்தவை அதாவது கலவை மற்றும் கிரைன் அமைப்பு சார்ந்தது நாம் இங்கே காணும் இந்த அமைப்பு கிரைன்களாகும் இது கிரைனின் எல்லைகளாகும் நாம் கிரைன் மற்றும் கிரைன் எல்லை அளவுக்கு நெருக்கமாக சென்றால் இதற்கு முன் பார்த்த அதன் சராசரி பண்பை எதிர்பார்க்க முடியாது இது எல்லா திசைகளிலும் சராசரியாக ஒரே மாதிரி இருக்கும் இதை நாம் ஐசோட்ரோபிக் என்று அழைக்கின்றோம் ஐசோட்ரோபிக் என்றால் பண்புகள் எல்லா திசைகளிலும் ஒரே போல் சமமாக இருக்கும் எல்லா திசைகளிலும் ஒத்ததாக இல்லாவிட்டால் அதை அன்ஐசோட்ரோபிக் என்று சொல்கிறோம் எனவே நாம் அளவைக் குறைக்கும்போது சாம்பிள் அன்ஐசோட்ரோபிக் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதேபோல் மின்காந்த மெட்டீரியல்கள் சார்ந்த துறையில் நாம் ஒரு மின்காந்தத்தைப் பயன்படுத்தி ஒரு விசிறியை உருவாக்குகிறோம் எனவே நாம் ஒரு காயில் கொண்டு ஒரு ஃபில்டு உருவாக்கும்போது அல்லது ஒரு நிலையான மேக்னடிக் ஃபில்டு இருக்கும்போது அந்த மேக்னடிக் ஃபில்டு ஆனது மேக்னடிக் மொமண்ட் டொமைன்களை அடிப்படையாகக் கொண்டு ஒன்றோடு ஒன்று வரிசையாக இருக்கும் எனவே நாம் டொமைன் அளவிற்குக் கீழே சென்றால் மேக்னடிக் மொமண்ட் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகவாறு அதன் வாய்ப்பினை அதிகரிக்கிறோம் ஒன்றோடு ஒன்று சீராக வரிசைப்படுத்துவதில் போதுமான அளவு இல்லாததால் அவற்றை தோராயமாக அங்குமிங்கும் இருப்பதற்கான வாய்ப்பினை நாம் அதிகரிக்கிறோம் பின்னர் நமக்கு ஒரு டொமைன் கிடைக்கும் அங்கு எல்லா மேக்னடிக் மொமண்ட்களும் சீர்படுத்தப்படுகின்றன எனவே நாம் ஒரு காந்தத்தை மிகச் சிறியதாக உருவாக்க முயற்சிப்பதில் அனேக சிக்கல்கள் உள்ளன நாம் ஒரு காந்ததன்மையுடைய மெட்டீரியலுடன் தொடங்கலாம் ஆனால் நாம் மிகச் சிறிய அளவு செல்ல செல்ல பெரிய அளவு காந்தத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் பண்புகளை பெறமுடியாது இது வித்தியாசமாக செயல்படும் காந்தத்தன்மையில்லாமல் கூட இருக்கும் எனவே நாம் ஒரு விசிறியை மினியேச்சரைஸ் செய்தால் அது பெரிதாக இருக்கும்போது செயல்பட்டது போல் மினியேச்சரைஸ் செய்தபின் சிறப்பாக இயங்காது எனவே அதுதான் இதிலுள்ள பிரச்சினை மீண்டும் வெப்பம் மற்றும் லோ லுபிரிக்கேஷன் தொடர்பான மற்றொரு சுவாரஸ்யமான சிக்கல் பற்றிப் பார்ப்போம் எனவே மீண்டும் மீண்டும் அவரது பேச்சைப் பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது மேலும் அவரது பேச்சின் டிரான்ஸ்கிரிப்டுகள் மூலம் அவர் அணுகிய பலவிதமான சிக்கல்களைப் பார்க்க முடியும் சிறிய அளவில் பார்த்தால் வெப்பம் மற்றும் லுபிரிக்கேஷன் தொடர்பான சிக்கல்களைக் கருத்தில் கொள்ள வேண்டாம் நாம் ஒரு இன்டர்ணல் கம்பசன் இஞ்சினை மினியேட்டரைஸ் செய்வோம் மிகச் சிறிய மோட்டார் காரை ஒரு சில புரிதல் நோக்கங்களுக்காக உருவாக்குவோம் எனவே நம்மிடம் அனைத்து வடிவங்களும் அம்சங்களும் உள்ள ஒரு இஞ்சினை நம்முடைய மோட்டார் கார்க்காக எடுத்துக்கொள்வோம் அவை நாம் பார்க்கும் முழு அளவிலான காரிலிருந்து 1 மில்லியன் மடங்கு சிறியது என எடுத்துக்கொள்வோம் இப்போது நம் வாகனங்களில் எப்போதும் சில எண்ணெயை லுபிரிக்ண்டாகப் பயன்படுத்துகிறோம் இல்லையெனில் இஞ்சின் வெப்பமடைந்து முற்றிலும் அடைப்பட்டுவிடும் எனவே எப்போதும் கொஞ்சம் லுபிரிக்ண்ட் பயன்படுத்த வேண்டும் நாம் சிறிய அளவில் செல்லும் போது லுபிரிக்ண்ட் தன்மை என்னவாகும் நாம் சிறிய அளவில் செல்ல செல்ல அதன் விஸ்காசிட்டி அதிகரிக்கும் ஒரு சிறிய லுபிரிக்ண்ட் துளியை எடுத்து இரண்டு சிறிய மெட்டல் துண்டுகளுக்கு இடையில் போட்டால் அவை அதிகமாக ஒட்டிக்கொள்வதைக் காணமுடியும் அதை எளிதாக நகர்த்த முடியாது எனவே நாம் குறைந்த விஸ்காசிட்டி தன்மைக்கொண்ட எண்ணெய்களுக்குச் செல்லும் போது அதற்கான தீர்வுகளும் உள்ளன இந்த சிக்கலைத் தணிக்க முயற்சி செய்யலாம் ஆனால் நாம் ஏன் இந்த லுப்பிரிக்கேஷன் போடுகிறோம் இல்லையெனில் பாகங்கள் சூடாகின்றன வெப்பம் இயக்கம் மற்றும் பலவற்றைக் கையாள லுப்பிரிக்கேஷன் தேவைப்படுகிறது நாம் சிறிய அளவு செல்லும் போது அந்த இஞ்சினிலிருந்து ஹீட் லாஸ் மிக அதிகமாக இருக்கும் வேறுவிதமாகக் கூறினால் பொதுவாக இஞ்சின் பெரிய அளவாக இருப்பதால் அதனுடன் மாஸ் காரணமாக அதில் தெர்மல் மாஸ் இடம் பெற்றிருக்கும் எனவே அது அதனைக் குளிர்விக்க குறிப்பிட்ட அளவு ஆற்றலை சுற்றுப்புறங்களில் வெளியிடும் ஆனால் ஒரே மாதிரியான சூழலில் மிகச்சிறிய அளவுகளுக்குச் சென்றால் இஞ்சின் மாஸ் ஆனது மிகச்சிறியதாக இருக்கும் அதற்கேற்ப அதன் தெர்மல் மாஸும் மிகச் சிறியதாகும் எனவே அது சுற்றுப்புறங்களுக்கு மிக எளிதாக வெப்பத்தை வெளியிடுகிறது எடுத்துக்காட்டாக நாம் ஒரு சிறிய மணி மற்றும் ஒரு பெரிய மெட்டல் எடுத்து சமமான வெப்பநிலையில் வைத்துக்கொள்வோம் பின்பு அதை வெளியே வைத்தால் சிறிய மணியானது அந்த பெரிய மெட்டலை விட மிக வேகமாக குளிர்ச்சியடைவதைக் காணலாம் எனவே இது தெர்மல் மாஸுடன் சம்பந்தப்பட்டது அதற்குள் அதிக வெப்பமானது மேற்பரப்புக்கு வந்து வெளியேறுகிறது அதே போல் சிறிய மணியில் இது மிக வேகமாக நடக்கிறது அது போலவே பெரிய இஞ்சினை குளிர்விக்க நீண்ட நேரம் எடுக்கும் சிறிய இஞ்சின் வெப்பத்தை மிக வேகமாக வெளியிடும் ஆகவே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு சிறிய இஞ்சினை உருவாக்கும் போது அதற்கு லுப்பிரிக்கேஷன் தேவையில்லை அது லுப்பிரிக்கேஷன் இல்லாமல் இயங்கும் ஏனெனில் அது வெப்பமடையவதில்லை அதற்கு லுப்பிரிக்கேஷன் தேவையில்லை மேலும் மிகச் சிறிய அளவில் செல்லும் போது அது இயங்குவதற்கு சரியான அளவீட்டில் விஸ்காசிட்டி தேவை ஏனெனில் இதில் ஹீட் லாஸ் இல்லை சுவாரஸ்யமாக இப்போது இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்குகிறது பெரிய அளவிலான ஒன்றை நாம் மினியேச்சரைஸ் செய்யும் போது விஸ்காசிட்டியின் மூலம் ஒரு சிக்கல் இருப்பதைக் பார்த்தோம் உண்மையில் விஸ்காசிட்டி தொடர்பாக எந்தப் பிரச்சினையும் இல்லை என்பதை நாம் உணர்கிறோம் ஏனெனில் ஹீட் லாஸ் வேகமாக உள்ளது ஆனால் இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்குகிறது அந்த புதிய பிரச்சினை என்ன எந்தவொரு இஞ்சினிலும் எரிபொருளைப் பற்றவைக்க நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இப்படிதான் எரிபொருள் பற்றவைக்கப்படுகிறது இப்போது இஞ்சின் மிக வேகமாக வெப்பத்தை இழந்தால் அவற்றின் எரிபொருள் எரிவதில்லை எனவே இஞ்சின் வேலை செய்வதை நிறுத்திவிடும் அதிக வெப்பமடைவதால் அதன் இயக்கம் தடைபடுவது இல்லை இந்த சிறிய இஞ்சின் மிக வேகமாக குளிர்விக்கப்படுவதால் அதன் இயக்கம் தடைபடுகிறது நாம் இப்போது அதற்காக முயற்சி எடுத்து சில மின்னணு இக்னிஷன் மூலம் அதனை இயக்க வேண்டும் எனவே இது அளவைக் குறைக்கும்போது ஏற்படுகின்ற சில சுவாரஸ்யமான பிரச்சனைகளாகும் ஆனால் உண்மையில் இது ஒரு பிரச்சினை அல்ல இது மற்றொரு சிக்கலை உருவாக்குகிறது என்பதைக் கண்டறிந்து அதைச் சமாளிக்க நாம் ஒரு வழியைக் கண்டுபிடிப்போம் இத்தகைய சிந்தனை செயல்முறையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நாம் சிறிய அளவிலான இயந்திரங்களை உருவாக்குவதை கையாள வேண்டும் என்ற கருத்தை ஃபெய்ன்மேன் கூறுகிறார் எனவே சிறிய அளவிலான விஷயங்களைப் பற்றி பேசும்போது சிறிய அளவில் விஷயங்களை உருவாக்க விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையையும் அவர் ஆராய்கிறார் எனவே அவர் இந்த மாஸ்டர் ஹண்ட் மற்றும் ஸ்லேவ் ஹண்ட் சிந்தனையை கையாள்கிறார் இது அணுசக்தித் துறையில் இருந்த ஒன்று அங்கு நாம் ரேடியோஅக்டீவ் மெட்டீரியல்களுடன் பணிபுரிகிறோம் எனவே அணுசக்தி அல்லாத வேறு ஆய்வகத்தில் செய்வதைப் போல நாம் இங்கு பணிபுரியும் பொருட்களை எளிதாக கையாள முடியாது அதைச் சமாளிக்க நாம் ரோபோ கைகளைப் பயன்படுத்தி அதனை கையாண்டோம் கதிரியக்கமற்ற மற்றொரு இடத்தில் நம் கையில் சில விஷயங்களை இணைத்து ஒரு பாட்டிலை திறக்க முயற்சிப்போம் உண்மையில் ரோபோடிக் கைகளும் பாட்டிலைப் பிடித்து நாம் செய்கிற அதே செயலை வேறொரு இடத்தில் செய்யும் வேறு வார்த்தைகளில் கூறினால் நாம் கைகளை வைத்து செய்யும் அனைத்தும் மீண்டும் நிகழ கூடியது எடுத்துக்காட்டாக ஒரு மேக்ரோ மெக்கானிக்கல் வகையை எடுத்துக் கொள்ளலாம் இதனைக் கொண்டு நாம் வீட்டில் ஒரு பொம்மையாக எளிதாக உருவாக்கலாம் இது ஒரு இயந்திரம் சார்ந்தது எனவே இங்கே ஒரு நபரின் கை மற்றும் ரோபோடிக் கைகளைப் பார்க்கலாம் இதில் சில மரத்தினாலான இணைப்புக்களை மற்றும் சில நூல்களைப் பார்க்கலாம் இவை அனைத்தும் நம் கையில் வெவ்வேறு விரலுக்குச் செல்லும் இப்போது நாம் ஒரு விரலை இழுக்கும்போது அந்த நூல் நமக்கு நெருக்கமாக இழுக்கும் பின்னர் அது இந்த விரலை தலைகீழாக இழுக்கும் அல்லது நாம் இழுக்கும் இந்த நூலை இழுத்து அந்த விரலை இழுக்கும் எனவே அது அந்த விரலை மடக்குகிறது நம் ஆள்காட்டி விரலை நாம் மடக்கும்போது அந்த ரோபோ கையின் ஆள்காட்டி விரல் வளைந்துவிடும் இதுவே இயந்திர வழியில் ஸ்லேவ் ஹண்ட் செய்வதற்கான எளிதானதாகும் எனவே இதை கை நீட்டியாக எளிதாகப் பயன்படுத்தலாம் எனவே நாம் வீட்டில் இந்த கேஜெட்டை மிக எளிதாக தயாரிக்கலாம் மற்றும் நமக்கு முன்னால் ஒரு கோப்பைத் தண்ணீர் உள்ளது நாம் அந்த கோப்பையை எடுப்பது போல் நம் விரல்களை எளிதில் மடக்கிக் கொள்ளலாம் நீட்டப்பட்ட கை அந்தக் கோப்பையைப் பிடிக்கும் பின்னர் யாரோ ஒருவருக்கு நாம் அதை குடுக்கலாம் இதை நாம் இப்படி செய்யலாம் இதைப் பற்றி ஃபெய்ன்மேன் சொல்வது என்னவென்றால் இந்த யோசனையைப் போலவே ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள நம் கையை விட மிகச் சிறிய அளவில் ஒரு ஸ்லேவ் ஹண்ட் உருவாக்கபடுமானால் நாம் உருவாக்குவது நமக்கு சாதகமான அளவுகளில் செய்கிறோம் ஆனால் ரோபோடிக் கையானது பத்தில் ஒரு பங்கு அளவில் செய்யும் நாம் நமக்கேற்ற அளவில் எதைச் செய்தாலும் அந்த ரோபோ கை அதை பத்தில் ஒரு பங்கைச் செய்யும் எனவே அவர் யோசனையைப் பயன்படுத்தி இயந்திரங்களை உருவாக்கும் இயந்திரத்தை உருவாக்கினார் நம்மிடம் லேத் அதைச் சார்ந்ததே ஆகும் ஒரு லேத் மற்றொரு புதிய லேத்தை உருவாக்குகிறது ஆனால் அந்த புதிய லேத் பத்தில் ஒரு பங்கு அல்லது நாளில் ஒரு பங்காகும் இதைப் போல நாம் சில மேக்ரோஸ்கோபிக் இயந்திரத்துடன் தொடங்கலாம் நாம் மிகவும் சிறிய மைக்ரோஸ்கோப்பிக் இயந்திரத்தை உருவாக்கலாம் பின்னர் நாம் அதை வைத்து சிறிய சிறிய இயந்திரங்களை உருவாக்கி ஒன்றாக இணைத்து சில செயல்களைச் செய்யக்கூடிய வகையில் பல இயந்திரத்தை தயாரிக்கலாம் பின்னர் அவற்றை பயன்படுத்தி வேறு சில இயந்திரங்களை உருவாக்கலாம் நாம் பெரிய அளவில் இருந்து சிறிய அளவிற்குச் சென்றால் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை அவர் ஆராய்கிறார் மேலும் மெட்டீரியலை பொறுத்தவரை இது உண்மையில் நமக்கு மிகவும் வசதியானது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஏனென்றால் சில மிஷினிங் செய்வதற்கு நாம் 1000 லேத் செய்ய வேண்டும் என்றால் நாம் அவற்றை ஏதேனும் ஒரு பெரிய கட்டிடத்தில் வைக்க வேண்டும் அவை மிகப் பெரிய கட்டிட இடத்தை ஆக்கிரமிக்கும் அதேசமயம் அசல் லேத்தை விட 1000 மடங்கு சிறிய லேத்தினை செய்தோமானால் ஒரு லேத் வைக்குமிடத்தில் அந்த 1000 லேத்தை வைத்துவிடலாம் எனவே மிகச் சிறிய அளவில் செய்வதன் அழகு இதுதான் உங்களுக்குத் தேவையான பொருளின் அளவும் மிகச் சிறியதாக இருக்கும் உங்களுக்குத் தேவையான பொருளின் அளவு ஒரு லேத் தேவைப்படும் பொருளின் அளவாக இருக்கும் இது தொடர்ந்து செயல்படுத்த மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாகும் மேலும் இந்து சிறிய இயந்திரங்கள் அனைத்ததையும் பயன்படுத்தி மிகவும் ஆக்கபூர்வமான ஒன்றைச் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் நாம் இதை மறுபடியும் பார்த்து அதனை செய்ய வேண்டும் மேலும் அவர் பாண்டோகிராஃப் என்று அழைக்கப்படும் ஒரு இயந்திரத்தைப் பார்க்கிறார் இந்த நாட்களில் நம்மிடம் ஃபட்டோகாப்பி இயந்திரங்கள் உள்ளன இது ஆவணங்களை உடனடியாக நகல் எடுத்துவிடும் நாம் நம்முடைய புகைப்படத்தை அச்சிடக்கூடிய பல வழிகள் இருக்கின்றன இதுபோன்ற பல விஷயங்கள் இந்த நாட்களில் நமக்கு எளிதாக கிடைக்கின்றன நாம் 1960 களில் திரும்பிச் சென்றால் அன்று அத்தகைய வசதிகள் இல்லை அந்த நேரத்தில் இது போன்ற இயந்திரம் கிடைத்திருக்குமா என்று கூட தெரியவில்லை ஆனால் வெவ்வேறு வரைபடங்களின் நகல்களை உருவாக்கும் வழிகளைக் கொண்டிருக்கும் பிரதிகள் மட்டுமல்ல நாம் விரும்பினால் வரைபடத்தை பெரிதாக்க வழிகளும் இருக்கின்றன அவற்றில் ஒன்று இந்த சாதனம் இது பான்டோகிராஃப் என்று அழைக்கப்படுகிறது இந்த இயந்திரத்தில் நாம் அசல் உருவத்தை கண்டுபிடிக்கலாம் அந்த அசல் உருவம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்காட்டாக அது ஒரு படகு என எடுத்துக்கொள்வோம் இதை நாம் பாண்டோகிராஃபில் கண்டுபிடித்து நாம் பாண்டோகிராப்பின் பேனாவை எடுத்து இந்த படகின் வழிகளில் நகர்த்தலாம் பாண்டோகிராஃப் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதன் அடிப்படையில் இந்த படகின் நகலை அது உருவாக்கும் அது மிகப் பெரிய நகலை உருவாக்கும் எனவே அந்த அளவு எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப பெரிதான படகை உருவாக்கலாம் அதன் ஒரு பகுதியைப் பார்க்கிறோம் ஆனால் பெரிதான படகை உருவாக்கலாம் எனவே இதைப் பின்பற்றி இது போன்ற விஷயங்களை செய்யலாம் இது ஒரு பாண்டோகிராஃப் அதில் ஒரு பாய்ண்ட் நிலையானது எடுத்துக்காட்டாக இது ஒரு நிலையான பாய்ண்ட் இந்த ஜாய்ண்ட் நகரக்கூடியது குறைந்தபட்சம் அவை இந்த முறையில் ஒன்றொடு ஒன்று நகர்த்தகூடியது நாம் இந்த பாய்ண்டை நிலையான பாய்ண்ட்டாக கருதலாம் இந்த நிலையான பாய்ண்டிலிருந்து அசல் உருவத்தின் மீது ட்ரேஸ் செய்யலாம் இந்த இடத்தில் நாம் ஒரு பேனாவை வைத்தால் அது ஒரு பெரிதாக்கப்பட்ட படத்தை உருவாக்கும் எனவே இது இந்த திசையில் நகர்கிறது என்றால் இது திசையில் நகரும் அதற்கேற்ப அது ஒரு பெரிய படத்தை உருவாக்கும் அதற்கு நேர்மாறாக நம்மால் செய்ய முடியும் இந்த பகுதியில் அசல் வரைபடத்தின் மீது நகர்த்தினால் இந்த பகுதியில் அந்த பேனா நமக்கு ஒரு சிறிய படத்தைக் கொடுக்கும் நான் அதை இங்கே உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எடுத்துக்காட்டாக இந்த விளைவை நான் இந்த திசையில் பேனாவின் மூலம் ட்ரேஸ் செய்தேன் A இடத்திலிருந்து B இடத்திற்கு நகர்த்துவதன் மூலம் மிகப் பெரிய வளைவைப் பெறலாம் எனவே நாம் எந்த வடிவத்தையும் உருவாக்கலாம் ஏனெனில் ஜாய்ண்ட் அனைத்தும் நெகிழ்வான ஜாய்ண்ட்களாகும் நாம் விரும்பும் எந்த வடிவத்தையும் புள்ளி A வில் இருந்து நாம் ட்ரேஸ் செய்ய முடியும் மேலும் B புள்ளியில் பேனாவைப் பயன்படுத்தி அதன் மக்னிஃப்யிடு படத்தைப் பெறலாம் எனவே பாண்டோகிராஃப்பின் அடிப்படை இதுதான் எனவே நாம் இங்கே அசல் நிலையை காணலாம் மற்றும் அது சரியான அசல் நிலையை நகர்த்தப்பட்டுள்ளது எனவே இது பாண்டோகிராஃப் உண்மையில் இந்த வகையான ஒரு யோசனையை சிறியதாக மாற்ற பயன்படுத்தலாம் என்று அவர் கூறுகிறார் எனவே நாம் எதையாவது சிறியதாக ஆக்குவது பற்றிப் பேசும் பொழுது இது அவர் நமக்கு வழங்கும் ஒரு யோசனை சிறிய அளவுகளில் இன்னும் சில சுவாரஸ்யமான சிக்கல்கள் உள்ளன வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் ஈர்ப்பு விசையினால் வரும் சிக்கல்கள் என்ன இந்த யோசனையைப் பற்றி அவர் பேசுகிறார் நாம் ஒரு சிறிய அளவு நட்டை போல்ட்டுடன் இணைத்தால் உண்மையில் நாம் இதை ஒரு மேக்ரோஸ்கோபிக் அளவில் செய்தால் நம் கைகளால் அந்த நட் போல்ட்டை ஒன்றோடு ஒன்று த்ரெட்டின் மூலம் இணைக்கலாம் நாம் அதை வெளியில் எடுத்தால் அது விளிம்பிற்கு வந்து போல்ட்டின் வலதுபுறமாக விழும் நட்டு மற்றும் போல்ட் விழுந்து அகற்றப்படும் ஆனால் நாம் மிகச் சிறிய அளவீடுகளுக்குச் சென்றால் அவை பெரிய அளவில் விழும் ஏனெனில் ஈர்ப்பு பெரிய அளவில் உள்ளது மேலும் அது வெகுவான மாஸைக் கொண்டிருக்கிறது அதனால் அது ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு உடனே விழுந்துவிடும் இப்போது நாம் மிகச் சிறிய அளவீடுகளுக்குச் செல்லும்போது மாஸானது மிகவும் சிறியது நம்மிடம் ஏதேனும் ஈர்ப்பு விசையில் இருந்தால் அதாவது நான் நட்டு மற்றும் போல்ட் இடையே செயல்படும் வேதியியல் பான்டிங்கைக் குறிக்கிறேன் அவை ஒப்பீட்டளவில் அதிகமாக எடுக்கத் தொடங்குகின்றன அதாவது ஒப்பீட்டளவில் நட்டு மற்றும் போல்ட் மீது உள்ள ஈர்ப்பு விசையின் மதிப்பு பொருந்துகின்றன நட்டு மற்றும் போல்ட்டின் எடை தவிர பெரிய நட்டு மற்றும் போல்ட்டிலும் அந்த ஃபோர்ஸ் உள்ளது எனவே இது மிகவும் பெரிதான ஈர்ப்பு விசையாகும் நட்டு மற்றும் போல்ட்டில் உள்ள பல்வேறு அணுக்களுக்கு இடையில் இருக்கும் வான் டெர் வால்ஸ் ஈர்ப்பு விசை போன்றதாகும் எனவே நட்டு மற்றும் போல்ட்டில் உள்ள ஈர்ப்பு விசையைக் காட்டிலும் நட்டுக்கும் போல்ட்டுக்கும் இடையிலான வான் டெர் வால்ஸ் சக்திகளை விட மிகப் பெரியது நாம் மிகச் சிறிய அளவிற்குச் செல்லும்போது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ்கள் அப்படியே இருக்கின்றன அவை சரியாக ஒரே மதிப்பாக இருக்கின்றன ஆனால் நட்டு மற்றும் போல்ட் மீதான ஈர்ப்பு மிகவும் சிறியதாக இருக்கும் ஏனெனில் நட்டு மற்றும் போல்ட் ஆகியவற்றின் மாஸ் மிகக் குறைவு எனவே அவைகள் எளிதில் விழுந்துவிடாது அதன் எடை வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இழுக்கப்படுவதற்கு எதிராக போட்டியிடுகிறது எனவே இது சிக்கிக்கொள்ளக்கூடும் நாம் பசை போன்ற சில அட்கசிவ் எடுத்து நட்டு மற்றும் போல்ட் மீது போடுவதை பற்றி அவர் விவரிக்கிறார் அப்படி செய்வதால் நட்டு மற்றும் போல்ட் வெளியே வராதவாறு ஒட்டிக்கொள்ளும் என்று அவர் விவரிக்கிறார் எனவே நாம் மிகச் சிறிய அளவீடுகளுக்குச் செல்லும்போது நாம் இப்போது வெவ்வேறு பண்புகளின் ஒப்பீட்டு மதிப்புகளைப் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இதனால் உருவாகிறது மேலும் அவர் அணுவை ஒழுங்குபடுத்துவதற்கான இந்த யோசனையைப் பற்றியும் பேசுகிறார் இது இந்த நாட்களில் இருக்ககூடிய ஒரு குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் ஆகும் இன்று நம்மிடம் இருக்கும் இந்த விஷயம் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் அதில் மிகச் சிறிய முனை உள்ளது அது இங்கே பெரிய அளவில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் மிகச் சிறிய கிட்டத்தட்ட இரண்டு அணு பரிமாணங்கள் உள்ள இந்த முனையுடன் செலுத்தௌகிறோம் இதை நாம் ஒரு அணுக்கள் தொகுப்பிற்கு அருகில் கொண்டு வரும்போது அந்த அணுக்களில் நாம் ஒரு சக்தியை செலுத்த முடியும் மற்றும் ஒரு அணுவை கவனமாக நகர்த்த முடியும் என்பதை சோதனை முறையில் காட்டியுள்ளார் நாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட அணுக்களின் தொகுப்பை உருவாக்கலாம் பின்னர் இந்த அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி அதை உண்மையில் படம்பிடிக்கலாம் இதை நாம் ஒரு இமேஜிங் பயன்முறையில் பயன்படுத்த ஒரு வழி உள்ளது எனவே அந்த முறையில் அது அந்த அணுக்களின் உருவத்தை நமக்குக் காண்பிக்கும் மேலும் அந்த அணுக்கள் எங்கு அமர்ந்திருக்கின்றன என்பதைக் வெளிப்படுத்தும் பின்னர் நாம் அதை சற்று வித்தியாசமான முறையில் பயன்படுத்தலாம் அதன் முனை ஒரு அணுவுக்கு மிக அருகில் வந்து பின்னர் அணுவை இழுக்கத் தொடங்குகிறது எனவே நாம் அணுவை இழுத்து இப்போது அதை முதலில் இருந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வைக்கலாம் பின்னர் மீண்டும் பயன்முறையை மாற்றி அசல் பயன்முறைக்குச் சென்று பின்னர் அந்த அணுக்களின் தொகுப்பை எடுக்கலாம் அணுவை மறுசீரமைக்கும் முறை இன்று நம்மிடம் உள்ளது நாம் சில அணுக்களின் தொகுப்பை ஒரு சில நிலைகளில் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்புடன் இருந்து சிந்திக்கலாம் எனவே இதுவே அணுவின் மூலம் வேறொரு ஒரு அணுவை நானோ அளவில் ஒழுங்குபடுத்துவதற்கான சுவாரஸ்யமான யோசனையாகும் எடுத்துக்காட்டாக இந்த AFM இமேஜிங் பயன்முறையில் பயன்படுத்தப்படுவதைப் பற்றி பேசும்போது அது சர்ஃபெஸ் டொபாலாஜி பற்றி விவரிக்க உதவுகிறது எனவே நம்மிடம் இது போன்ற ஒரு மேற்பரப்பு இருந்தால் அது மேற்பரப்பில் நகரும் மேலும் அது மென்மையாக இருக்கும் வரை இதுவும் மென்மையாக நகரும் பின்னர் அது மேலே ஏறும் பின் கீழ்நோக்கி செல்லும் இப்படி தொடர்ந்து இந்த திசையில் நகர்ந்து செல்லும் அது நேராக நகர்ந்தது மேலே நகர்த்தப்பட்டு பின் கீழே வந்து அனைத்தையும் பதிவு செய்யும் எனவே இந்த முனையின் XY மற்றும் Z இருப்பிடங்களை இது கண்காணிக்கிறது மைக்ரோஸ்கோப்பின் முனை அந்த மேற்பரப்பில் நகர்கிறது அது கீழே நகரும்போது Z மதிப்பு குறைகிறது முனை மேலே நகரும்போது Z மதிப்பு கூடுகிறது இது ஏற்கனவே அறிந்த XY திசையில் நகர்ந்து மேலும் அது z திசையில் நகர்ந்து அதன் தகவலையும் எடுக்கிறது எனவே இது இந்த சாம்பிளின் சர்ஃபெஸ் டொபாலாஜி பற்றி பேசுகிறது அந்த சாம்பிளின் அனைத்து மேடுகள் மற்றும் பள்ளங்களை அதை நன்றாகக் பதிவு செய்துள்ளன எனவே அணுக்கள் அதில் இருந்தால் அது நமக்குக் அதனை காட்ட முடியும் அது அணுக்களுக்கு மேலேயும் சென்று அந்த அணுக்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதற்கான தோராயமான யோசனையை நமக்குத் தரும் எனவே AFM எவ்வாறு செயல்படுகிறது இதைப் பயன்படுத்தி நாம் அணுவின் மூலம் அணுவை ஒழுங்கமைக்க முடியும் என்றும் இதைப் பின்பற்றி நாம் சுவாரஸ்யமான சில விஷயங்களை உருவாக்கலாம் மேலும் அவர் சொல்லும் ஒரு இறுதி கருத்து என்னவென்றால் நாம் இதை மிகச் சிறிய அளவில் செய்யும்போது ஏற்படும் நன்மைகளில் ஒன்று என்னவென்றால் நாம் பெரிய அளவில் செய்யும்போது நாம் அதை துல்லியமாக நகலெடுக்க விரும்பினால் அதன் அக்யுரசி 0 000001 இருக்க கூடும் இது அசல் ஒன்றின் சரியான நகலாக இருக்கலாம் சுவாரஸ்யமாக நாம் 10 அணுக்களின் சரியான நகலை உருவாக்க முயற்சித்தால் நாம் அணு அளவிற்குச் செல்லும்போது இங்கே 10 அணுக்கள் இருப்பதைக் காணலாம் எனவே இங்கு 10 அணுக்கள் உள்ளன இந்த 10 அணுக்களின் சரியான நகலை செய்ய விரும்பினால் அதற்கு என்ன தேவை ஒரு சரியான நகலைச் எடுக்கும்போது நம்மிடம் 9 அணுக்கள் அல்லது 11 அணுக்கள் இருக்கக்கூடாது சரியாக 10 அணுக்கள் இருக்க வேண்டும் இதற்காக 11 ஐ விட குறைவாகவும் 9 க்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும் ஆகவே ஒன்பது மற்றும் ஒன்றரை கிடைத்தாலும் 9 ஐக் கடந்தால் ஒன்பது மற்றும் ஒரு அரை அணுக்கள் இருக்க முடியாது 10 ஐத் தாண்டினால் அது 10 அரையாக இருக்க முடியாது அது 11 ஆக இருக்கும் ஆகவே 10 மற்றும் ஒரு அரைக்குக் கீழே இருந்தால் அது 10 ஆக கருதப்படும் எனவே அடிப்படையில் அரை அணுவைப் பொறுத்தவரை துல்லியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அரை அணு என்று ஒன்று கிடையாது இயற்கையாகவே ஒரு முழு அணுவாகவே இருக்கும் அதனால் அதாவது 10 அணுக்களில் அரை அணு அக்யுரசி மட்டுமே இருந்தால் இது 5 அக்யுரசி எனப்படும் நம்மிடம் ஒரு அணுவில் 510 அக்யுரசி இருந்தால் 5 அக்யுரசி அரை அணு என்று எடுத்துக்கொள்ளப்படும் நம்மிடம் 5 அக்யுரசி விட அதிகமாக இருந்தால் இந்த 10 அணுக்களை சரியாக செய்து முடிக்கலாம் எனவே அணு அளவில் துல்லியமான நகலைச் செய்வது சில வழிகளில் எளிதாக சாத்தியமானது எனவே இது மீண்டும் கவனத்தில் கொள்ளவேண்டிய சிறப்பான மற்றொரு விஷயம் எனவே சுருக்கமாக இன்று மீண்டும் பெய்ன்மேன் அளித்த பேச்சின் மற்ற அம்சங்களைப் பார்த்தோம் இது 1959 பேசப்பட்டது இன்று நாம் விவாதித்தவற்றின் மூலம் பல்வேறு விஷயங்களை அவர் 1959 களில் முன்னிலைப்படுத்தியது பற்றிப் பார்க்க முடிந்தது அன்று இல்லாத ஒரு துறையில் மற்றும் யாரும் போதுமான நேரத்தை செலவிடாத ஒரு துறையில் இதுபோன்ற பரந்த அளவிலான பிரச்சினைகள் மற்றும் அத்தகைய கருத்துக்களை நாம் உரையாற்றுவதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் மேலும் அவர் காட்டிய பாதையில் சென்றால் அழகான விஷயங்களை பெறலாம் என்பது விளங்குகிறது இன்று நானோ தொழில்நுட்பத்தின் பின்னால் நடக்கும் அனைத்து அறிவியலிலும் நானோ தொழில்நுட்பத்தைப் பொறுத்தவரை நம்மிடம் உள்ள அனைத்து தயாரிப்புகளும் பல வழிகளில் ஃபெய்ன்மேன் தனது 1959 பேச்சில் மிக அழகாக வெளிப்படுத்தியதைச் சரியாகச் செய்து வருகிறோம் எனவே இதற்காக அவர் நிறைய பாராட்டப்படுகிறார் இந்த வகுப்பில் நாம் விவாதித்தவற்றிலிருந்து இது மிகவும் முக்கியமானதாக இருப்பதை காண முடியும் இது மிகவும் நன்றாக இருக்கிறது சில பிரபலமானவர்கள் சொன்னக் கருத்துக்களை நாம் உட்கார்ந்து பகுப்பாய்வு செய்தால் அவர் சொன்னதெல்லாம் நிச்சயமாக மிகவும் தெளிவான கருத்தாகத் தெரிகிறது அதனால் தான் அவர்கள் இந்த விஷயங்களை முன்பே தெளிவாக சொல்ல முடிந்தது ஆகவே நம்மிடம் அவ்வாறு இருப்பதற்கான காரணம் இதுதான் நானோ தொழில்நுட்பத்தின் தத்துவ தொடக்கம் என பலர் அவருடைய பேச்சைக் குறிப்பிடுகிறார்கள் அது மிகவும் நியாயமான ஒரு நிலைப்பாடு என்று நினைக்கிறேன் எனவே இதன் மூலம் இந்த வகுப்பை முடிக்கிறோம் பின்னர் புதிய தலைப்புகளை பற்றிப் பார்ப்போம்